இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறேன் கடந்த விரிவுரையில் PERT மற்றும் CPM பற்றி சில அடிப்படை கருத்துக்களை விவாதித்தோம் PERT மற்றும் CPM இன் தோற்றம் PERT CPM வரைபடத்தின் முக்கிய கூறுகள் பற்றி விவாதித்தோம் இவை மிகவும் மாறுபட்ட நோக்கங்களுக்காகப் பயன்படுத்தப்படும் இரண்டு சுயாதீனமான நுட்பங்கள் என்று நாம் கூறினோம் போலரிஸ் ஏவுகணையின் வளர்ச்சியில் PERT பயன்படுத்தப்பட்டது அங்கு பணி நிறைவு நேரம் குறித்து நிறைய நிச்சயமற்ற தன்மைகள் இருந்தன மேலும் ஒரு சவாலான ப்ராஜெக்ட் ஆகும் அதேசமயம் CPM டுபோன்ட் இன் மூலம் இரசாயன ஆலை பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது செயல்பாடுகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தாலும் மேலும் பல சிக்கலான செயல்பாடுகள் இருந்தன அவை வழக்கமான செயல்கள் ஆனால் செயல்பாட்டு காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டவை இது க்ரிட்டிக்கல் பாத் ஐ கணக்கிட அனுமதிக்கப்பட்ட க்ரிட்டிக்கல் பாத் முறை ஆகும் இது பணி நெட்வொர்க்கை பயன்படுத்தி முக்கியமான பாதையை எவ்வாறு கணக்கிடுவது என்பதற்கான ஒரு நுட்பத்தைக் கொடுக்கிறது பல ஆண்டுகளாக இரண்டு நுட்பங்களும் உருவாகியுள்ளன இரண்டு நுட்பங்களும் சமமான திறன் கொண்டவை PERT இல் இருந்த பல விஷயங்கள் CPM இல் உள்ளன மற்றும் CPM இல் இருந்த பல விஷயங்கள் PERT இல் உள்ளன இப்போது அவை இரண்டும் ஒற்றை தொழில்நுட்பமாக இணைக்கப்பட்டுது ப்ராஜெக்ட் திட்டமிடலில் இந்த நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன என்பது பற்றி நாம் விவாதிப்போம் ஏனெனில் இது ப்ராஜெக்ட் மேனேஜர் க்கு ஒரு முக்கியமான கருவியாகும் PERT CPM ஐ பயன்படுத்தி ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்டின் நிறைவு நேரத்தை தீர்மானிக்க முடியும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஸ்லாக் டைம் க்ரிட்டிக்கல் பாத் மற்றும் பலவற்றைக் கணக்கிட முடியும் அதுதான் இந்த விரிவுரையின் மையமாகும் நாம் விவாதிக்கும்போது CPM மற்றும் PERT ஆகிய இரண்டும் வெவ்வேறு நுட்பங்களாக இருந்தபோதிலும் இப்போது அவை ஒற்றை நுட்பமாக இணைக்கப்பட்டுள்ளன பொதுவாக புத்தகங்கள் மற்றும் இலக்கியங்களில் இது CPM PERT என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நுட்பம் ப்ராஜெக்ட் மேனேஜர் க்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் ப்ராஜெக்ட் மேனேஜர் வரைபடத்தைப் பார்த்து எந்த பணிகளுக்கு முன்னுரிமை என்பதை எளிதாக அடையாளம் காண முடியும் முன்னுரிமை என்பது எந்த பணியை தொடங்குவதற்கு முன் எந்த பணிகள் முடிக்க வேண்டியதை பற்றியது பல ஆண்டுகளாக அதிநவீனமான இந்த நுட்பங்களுக்கு பல கருவிகள் கிடைக்கின்றன ப்ராஜெக்ட்கள் சிக்கலானதாக இருக்கும்போது பல்வேறு வகையான சார்புகளுடன் பல செயல்பாடுகள் இருக்கும் பின்னர் இந்த நுட்பங்கள் பயனுள்ளதாக இருக்கும் செயல்பாடு மட்டுமே இருந்தால் திட்டம் மிகவும் எளிமையானது 3 அல்லது 4 நடவடிக்கைகள் தொடர்ச்சியான நடவடிக்கைகளாக இருந்தால் எந்த முன்னுரிமையும் இருக்காது இந்த நுட்பங்கள் சில நேரங்களில் ஓவர் கில் ஆகலாம் ஆனால் வழக்கமான IT ப்ராஜெக்ட்கள் சிக்கலானவை பல செயல்பாடுகள் உள்ளன பெரிய ப்ராஜெக்ட்ளுக்கு நூற்றுக்கணக்கான செயல்பாடுகள் உள்ளன மற்றும் மிதமான ப்ராஜெக்ட்ளுக்கு டஜன் கணக்கான செயல்பாடுகள் உள்ளன 2 அல்லது 3 டஜன் நடவடிக்கைகள் கூட மிதமான ப்ராஜெக்ட்ளுக்கு இருக்கலாம் அவை வொர்க் பிரேக் டவுண் அமைப்பை பெறுகின்றன ப்ராஜெக்ட் மேனேஜர் கருவியைப் பயன்படுத்தலாம் இங்கு விவாதிக்கப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் எளிதாகப் பயன்படுத்தக்கூடிய சில கருவிகளைப் பற்றி நாம் விவாதிப்போம் அந்த கருவிகள் வரைபடம் வரைய அனுமதிக்கின்றன இது தானாகவே பணி நெட்வொர்க் வரைபடத்தை வரைந்து மேலும் க்ரிட்டிக்கல் பாத் ஐ கணக்கிடுகிறது இது க்ரிட்டிக்கல் செயல்பாடுகள் ஸ்லாக் நேரங்கள் மற்றும் பலவற்றைக் காட்டுகிறது இந்த விரிவுரையில்சில முக்கிய கருத்துகளைப் பற்றி விவாதிப்போம் அதனால் கருவிகளை சிரமமின்றி பயன்படுத்தலாம் PERT CPM நெட்வொர்க்கை நாம் உருவாக்கியதும் ப்ராஜெக்ட் நிறைவு தேதி என்னவாக இருக்கும் என்று பதில் சொல்ல முடியும் எந்த நேரத்திலும் நாம் PERT CPM ஐப் பார்த்து கால அட்டவணையில் பட்ஜெட் உள்ளதா என்பதை தீர்மானிக்க முடியும் இவை நடவடிக்கைகளுக்காக கொடுக்கப்பட்ட புள்ளிவிவர அளவுருக்கள் மேலும் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆல் குறிப்பிட்ட தேதியில் ப்ராஜெக்டை நிறைவு செய்வதற்கான நிகழ்தகவை தீர்மானிக்க முடியும் அவைகள் முக்கியமான நடவடிக்கைகள் யாவை வளங்கள் கிடைக்கிறது அல்லது கிடைக்கவில்லை என்பதின் தாக்கம் என்ன சில டெவலப்பர்கள் கிடைக்கவில்லை என்றால் ஏற்படும் பாதிப்பு மற்றும் பல ஆகும் ப்ராஜெக்ட் திட்டத்தின் ஆரம்ப கட்டங்களில் PERT CPM ஐ பயன்படுத்தலாம் இவை இயற்கையில் மிகவும் பொதுவானவை நாம் உண்மையில் சரியான தொடக்க தேதிகளை குறிக்கவில்லை இடைப்பட்ட விடுமுறைகள் விடுமுறை நாட்கள் பணிகளுக்கு வளங்களை ஒதுக்கீடு செய்தல் போன்றவற்றை நாம் கருத்தில் கொள்ளவில்லை என வைத்துக்கொள்வோம் நாம் மிக உயர் மட்டத் திட்டத்தை உருவாக்குகிறோம் இது பின்னர் குறைந்த மட்டத் திட்டமாக காண்ட் விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி உருவாக்கலாம் இங்கே PERT CPM ஐ பயன்படுத்துவதற்கு வொர்க் ப்ரேக் டவுண் கட்டமைப்பைப் பயன்படுத்தி செயல்பாடுகளை நாம் அடையாளம் கண்டிருக்கலாம் இந்த இரண்டின் அடிப்படையில் நடவடிக்கைகளின் வரிசையை தீர்மானிக்கலாம் மற்றும் இதுதான் செயல்பாடுகளின் முன்னுரிமைகள் இதன் மூலம் நாம் பணி நெட்வொர்க்கை ஐ உருவாக்க முடியும் செயல்பாட்டு நேரங்களை நாம் தீர்மானிக்க வேண்டும் இவை அடிப்படையில் மதிப்பீடுகள் ஆகும் பின்னர் இவற்றை நாம் வரைபடத்தில் குறிக்கலாம் இப்பொழுது நம்மிடம் PERT CPM வரைபடம் பயன்படுத்த தயாராக உள்ளது இந்த வரைபடத்தின் அடிப்படையில் நாம் இயர்லியஸ்ட் மற்றும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரங்கள் இயர்லியஸ்ட் மற்றும் லேட்டஸ்ட் பினிஷ் நேரங்களை தீர்மானிக்க முடியும் மேலும் ஸ்லாக் அல்லது பிளோட் நேரத்தையும் தீர்மானிக்க முடியும் இயர்லியஸ்ட் மற்றும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரங்களை நாம் முதலில் புரிந்துகொள்ள முயற்சிக்கலாம் இவை உள்ளுணர்வு கொண்டவை என்றாலும் ஒரு எடுத்துக்காட்டுடன் இயர்லியஸ்ட் மற்றும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் நேரங்கள் இயர்லியஸ்ட் மற்றும் லேட்டஸ்ட் பினிஷ் நேரங்கள் மற்றும் ஸ்லாக் ஆகியவற்றை நாம் எதனால் குறிக்கலாம் என முயற்சிப்போம் ஆனால் அதற்கு முன்னர் பணி நெட்வொர்க்கை உருவாக்குவதற்கான சில வழிகாட்டுதல்களைப் பற்றி விவாதிப்போம் ஒற்றை ஸ்டார்ட் மற்றும் ஒற்றை பினிஷ் நோட் இருக்கும்போது ப்ராஜெக்ட் திட்டமிடல் நுட்பங்களில் PERT CPM ஐ எளிதில் பயன்படுத்தலாம் என்று நாம் கூறலாம் நம்மிடம் பல ஸ்டார்ட் மற்றும் பல பினிஷ் நோட்கள் இருந்தால் அது சிக்கலாகிவிடும் எனவே நம்மிடம் ஒரு ஒற்றை ஸ்டார்ட் மற்றும் ஒற்றை பினிஷ் நோட் இருக்க வேண்டும் தேவைப்பட்டால் போலி நோட்கள் போலி ஸ்டார்ட் மற்றும் பினிஷ் நோட்களை உருவாக்கலாம் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய மற்ற விதி என்னவென்றால் வரைபடத்தை வரைந்தவுடன் வரைபடத்தில் எந்த லூப்புகளும் இருக்கக்கூடாது எடுத்துக்காட்டாக ஒரு செயல்பாடு மற்றொரு செயல்பாட்டைச் சார்ந்தது எனலாம் A என்பது B ஐச் சார்ந்தது என்றும் மீண்டும் B A ஐ சார்ந்துள்ளது என்றும் கூறலாம் இந்த விஷயங்கள் மிகவும் பொதுவானவை அல்ல இதுபோன்ற சூழ்நிலை இருந்தால் ப்ராஜெக்ட் திட்டமிடல் நுட்பங்களைப் பயன்படுத்துவது மிகவும் கடினம் எனவே நாம் இவற்றை தவிர்க்க வேண்டும் இது குறித்து பின்னர் நாம் விவாதிப்போம் நாம் வரைபடத்தில் லூப்புகள் இல்லை என்பதையும் எந்த டாங்கிள்ஸ் களும் இருக்கக்கூடாது என்பதையும் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த வரைபடத்தில் இங்கே ஒரு டாங்கிளிங் செயல்பாடு உள்ளது ஆதனால் வேறு எந்த செயலும் செய்யப்படாது மேலும் நாம் இங்கே இறுதி நோட் வைத்திருக்க வேண்டும் பின்னர் இந்த விளிம்பை இணைக்க வேண்டும் அதனால் தொங்கும் முனைகள் இருக்காது டாங்கிளிங் நோட்கள் இருந்தால் ப்ராஜெக்ட் திட்டமிடல் நுட்பங்களைப் பயன்படுத்துவது மிகவும் கடினம் ஆகும் எனவேநாம் ப்ராஜெக்ட் திட்டமிடல் நுட்பங்களைப் பயன்படுத்துவதற்கு முன்பு இந்த 3 கருத்துக்களையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் முதலாவது நெட்வொர்க்கில் ஒற்றை ஸ்டார்ட் மற்றும் ஒற்றை பினிஷ் நோட் இருக்க வேண்டும் ஒரு சாதாரண ப்ராஜெக்டில் எந்த லூப்புகளும் இருக்கக்கூடாது நிச்சயமாக கோடிங் மற்றும் சோதனை போன்ற மறு செய்கைகள் இருக்கலாம் கோடிங்க்கு பிறகு சோதனை தொடங்குகிறது ஆனால் பிழைகள் கண்டறியப்பட்டால் கோடிங் முறை மீண்டும் செய்யப்பட வேண்டும் நாம் பிரதிநிதித்துவப்படுத்த முயற்சித்தால் அது ஒரு லூப் ஆக மாறும் வரைபடத்தில் லூப்ஸ் இருந்தால் ப்ராஜெக்ட் திட்டமிடல் நுட்பங்களை நாம் பயன்படுத்த முடியாது அது மிகவும் கடினமாகிவிடும் ஆகையால் இவைகள் கோடிங்ஐ தொடர்ந்து சோதனை செய்வதன் மூலம் தவிர்க்கப்படலாம் பின்னர் பிழைகளை திருத்தம் செய்யலாம் கோடிங் இல்லாத ஒரு தனி செயல்பாடு மூலம் லூப்களை உடைக்க முடியும் மேலும் இது போன்ற எந்தவொரு டாங்கிளிங் செயலும் இருக்கக்கூடாது இது நமக்கு சில சிக்கல் விளக்கங்களை தருகிறது பின்னர் ஒரு அம்பு அதை இறுதி நோட் க்கு இணைக்கும் இது எளிய PERT வரைபடங்களில் ஒன்றாகும் இதில் ஒற்றை ஸ்டார்ட் நோட் ஒற்றை லாஸ்ட் நோட் உள்ளது மற்றும் ஒவ்வொரு நோடிற்கும் செயல்பாட்டின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ஒரு கால அளவு உள்ளது இந்த எடுத்துக்காட்டில் நாம் வாரம் 1 வாரம் 5 வாரம் 2 என வாரம் கால அளவைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் இதை நாட்கள் அல்லது மாதங்களுக்கு கூட பயன்படுத்தலாம் இங்கே ஒரு க்ரிட்டிக்கல் பாத் உள்ளது இந்த ப்ராஜெக்டில் நாம் பார்த்தால் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உள்ள பாதை A B C E F ஆகும் மற்றொரு பாதை A B D E F ஆகும் இந்த பாதையில் எடுக்கப்பட்ட நேரம் 6 பிளஸ் 2 8 பிளஸ் 3 11 பிளஸ் 2 13 ஆனால் இந்த பாதையில் நமக்கு 1 பிளஸ் 5 6 பிளஸ் 7 உள்ளது 13 3 16 முதல் 18 வரை எனவே இது மிக நீண்ட பாதை இந்த வரைபடத்திலிருந்து ப்ராஜெக்ட் காலம் 18 வாரங்கள் என்று நாம் கூறலாம் ஏனெனில் இதுதான் இங்கே மிக நீண்ட பாதை A B D E F என்பது க்ரிட்டிக்கல் பாதையாகும் ஏனெனில் முக்கியமான பாதையில் ஏதேனும் நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்பட்டால் அது ப்ராஜெக்டை தாமதப்படுத்தும் அதேசமயம் க்ரிட்டிக்கல் பாத் இல் இல்லாத செயல்பாடு எடுத்துக்காட்டாக ப்ராஜெக்ட் இறுதி அட்டவணையை பாதிக்காமல் C இங்கே சிறிது தாமதமாகிறது எனவே ப்ராஜெக்ட் திட்டமிடல் நுட்பங்களைப் பற்றிய உள்ளுணர்வு யோசனைகளை விவாதிப்போம் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் இயர்லியஸ்ட் பினிஷ் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் லேட்டஸ்ட் பினிஷ் ஸ்லாக் டைம் க்ரிட்டிக்கல் பாத் ஆகியவற்றைக் கணக்கிடுவோம் இதற்கு இது போன்ற ஒரு எளிய வரைபடம் நமக்கு உண்மையில் தேவையில்லை நாம் விவாதிக்கப் போகும் நுட்பத்தைப் பயன்படுத்தாமல் எளிதாக கணக்கிட முடியும் இங்கே இரண்டு பாதைகள் உள்ளன என்பதையும் ஒரு பாதை க்ரிட்டிக்கல் பாத் அது முடிவடைய 18 வாரங்கள் ஆகும் மற்றொன்று முக்கியமில்லாத பாதை அது முடிவடைய 15 வாரங்கள் ஆகும் ஆனால் A மற்றும் B ஆகியவை க்ரிட்டிக்கல் பாத்தில் உள்ளதால் அவை முக்கியமான செயல்களாக இருக்கின்றன இதேபோல் E மற்றும் F ஆகியவை முக்கியமான செயல்பாடுகளாகும் ஆனால் C என்பது ஒரு முக்கியமான செயல்பாடு இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர் க்கு இங்கே சில லாக்சிட்டி அல்லது ஸ்லாக் டைம் அல்லது பிளோட் நேரம் உள்ளது இதன் மூலம் ப்ராஜெக்ட் மேனேஜர் நன்மைகளைப் பயன்படுத்திக் கொண்டு ப்ராஜெக்டை சரியான நேரத்தில்முடிக்கலாம் மேலும் அவர் வளங்களை மறுபகிர்வு செய்யலாம் C செயல்பாட்டிற்கு ஒதுக்கப்பட்ட மனித ஆற்றலை எடுத்து தாமதமாகி வரும் மற்றொரு செயல்பாட்டிற்கு ஈடுபடுத்தலாம் இதனால் ப்ராஜெக்டின் ஒட்டுமொத்த திட்டம் சரியான நேரத்தில் முடிவடைகிறது இங்கே ஒரு ஸ்டார்ட் நோட் உள்ளது மற்றும் ஒரு லாஸ்ட் நோட் உள்ளது இது க்ரிட்டிக்கல் பாத் ஆகும் மேலும் CASE கருவிகள் மற்றும் பல ப்ராஜெக்ட் மேலாண்மை கருவிகள் கிடைக்கின்றன பெரும்பாலானவை திறந்த மூலமாக எளிதில் பதிவிறக்கம் செய்யக்கூடிய கருவிகள் இந்தக் கருவிகளில் நாம் வரைபடங்களை வரையலாம் சிவப்பு நிறம் அல்லது ஏதாவது ஒரு நிறத்தை பயன்படுத்தி க்ரிட்டிக்கல் பாதையைக் குறிக்கலாம் இப்போழுது PERT CPM விளக்கப்படத்தில் ஒரு செயல்பாடு எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் என்பது ஒரு பணி அல்லது ஒரு செயல்பாடு தொடங்கக்கூடிய ஆரம்ப நேரம் ஆகும் இது முந்தைய செயல்பாட்டின் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் ஆகும் முந்தைய செயல்பாடு பணியை முடித்த பின்னரே இது தொடங்கும் எனவே ஒரு செயல்பாட்டின் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் முந்தைய செயல்பாட்டின் இயர்லியஸ்ட் பினிஷ் ஆகும் மேலும் ஒரு செயல்பாட்டின் இயர்லியஸ்ட் பினிஷ் என்பது இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் பிளஸ் செயல்பாட்டு நேரம் ஆகும் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் என்பது முந்தைய செயல்பாடு முடிந்த நேரமாகும் பின்னர் எல்லாம் சரியாக நடக்கும் இந்த செயல்பாடு இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் ஐ செயல்பாட்டின் மொத்த காலம் அதாவது இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் உடன் கூட்டும்போது தொடங்கும் இதேபோல் லேட்டஸ்ட் ஸ்டார்டையும் லேட்டஸ்ட் பினிஷையும் நாம் வரையறுக்கலாம் ப்ராஜெக்டை பாதிக்காமல் முக்கியமில்லாத பணியை எவ்வளவு நேரம் தாமதப்படுத்த முடியும் என்பது ஸ்லாக் அல்லது பிளோட் நேரத்தை வரையறுக்கிறது இந்த வரையறையிலிருந்து அனைத்து முக்கியமான செயல்பாடுகளும் பூஜ்ஜிய ஸ்லாக் நேரத்தைக் கொண்டிருக்கின்றன இது லேட்டஸ்ட் பினிஷ் டைம் கழித்தல் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் ஆகும் ஒரு உதாரணத்தின் உதவியுடன் இவற்றைப் பற்றி விவாதிப்போம் இந்த வரைபடத்தைப் பார்ப்போம் இந்த PERT விளக்கப்படத்தில் முந்தைய செயல்பாடு இந்த நேரத்தில் முடிக்கப்படவேண்டும் மற்றும் நாம் காலண்டர் தேதிகளை கொடுக்க வேண்டியதில்லை 10 20 என எண்களைக் கொடுக்கலாம் பின்னர் வள ஒதுக்கீட்டின் போது சரியான தேதிகளை தரலாம் நாம் இங்கே தேதிகளை கொடுக்கவில்லை எண்களைக் கொடுக்கிறோம் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் ஆனது ஒரு எண்ணாக இருக்கலாம் ஒரு தேதியாக இருக்கலாம் மேலும் இது செயல்பாட்டு நேரம் இங்கே லேட்டஸ்ட் பினிஷ் உள்ளது பின்னர் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் பிளஸ் லேட்டஸ்ட் பினிஷ் என்பது ஸ்லாக் நேரம் அல்லது இயர்லியஸ்ட் பினிஷ் மைனஸ் செயல்பாட்டு நேரம் இது ஸ்லாக் டைமை கொடுக்கும் இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் என்பது இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் பிளஸ் செயல்பாட்டு நேரம் ஆகும் எனவே இயர்லியஸ்ட் பினிஷ் டைம் என்பது இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் பிளஸ் செயல்பாட்டு நேரம் ஆகும் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் என்பது லேட்டஸ்ட் பினிஷ் டைம் கழித்தல் செயல்பாட்டு நேரம் ஆகும் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் இந்த குறியீட்டைப் பயன்படுத்துகிறோம் பணி நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு நோடும் அந்த குறியீட்டைக் கொண்டிருக்கும் எங்களிடம் செயல்பாட்டு பெயர் அல்லது செயல்பாட்டின் லேபிள் உள்ளது இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் இயர்லியஸ்ட் பினிஷ் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் லேட்டஸ்ட் பினிஷ் என்றால் என்ன கிடைக்கக்கூடிய மிதவை நேரம் எவ்வளவு இது ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் ப்ராஜெக்ட் மேனேஜர் க்கு நிறைய தகவல்களைக் கொடுக்கிறது இது ஒரு க்ரிட்டிக்கல் செயலா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் கிடைக்கக்கூடிய பிளோடின் அளவு என்ன இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் இயர்லியஸ்ட் பினிஷ் மற்றும் பலவற்றின் நேரம் என்னவாக இருக்கும் எனவே வரைபடத்தின் ஒவ்வொரு நோடிலும் நிறைய தகவல்கள் உள்ளன இப்போது ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கான இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் நாள் 5 மற்றும் லேட்டஸ்ட் பினிஷ் 30 நாள் நேரம் 10 நாட்கள் பிளோட் என்றால் என்ன இயர்லியஸ்ட் பினிஷ் என்றால் என்ன லேட்டஸ்ட் ஸ்டார்ட் என்றால் என்ன என்பனவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் 5 ஆகும் அதாவது முந்தைய செயல்பாடு 5 ஆம் நாளில் முடிக்க வேண்டும் பின்னர் தான் இந்த செயல்பாட்டை தொடங்க முடியும் மற்றும் காலம் 10 நாட்கள் ஆகும் ஆகையால் இயர்லியஸ்ட் பினிஷ் 15 ஆக இருக்கும் ஏனெனில் இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் 5 ஆக இருந்தது இயர்லியஸ்ட் பினிஷ் 10 நாட்கள் ஆகும் அதை முடிக்கும்போது 15 ஆக இருக்கும் லேட்டஸ்ட் பினிஷ் 10 நாட்கள் மன்னிக்கவும் லேட்டஸ்ட் பினிஷ் நாள் 30 மற்றும் நேரம் 10 நாட்கள் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் என்பது என்ன பணி 30 நாளில் அதிகபட்சமாக முடிக்க வேண்டுமானால் அதை நாள் 20 க்குள் தொடங்க வேண்டும் ஏனென்றால் அது 10 நாட்கள் எடுக்கும் மற்றும் அது நாள் 30 க்குள் முடிவடையும் இப்பொழுது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம் என்பது லேட்டஸ்ட் பினிஷ் மைனஸ் செயல்பாட்டு நேரம் இது 20 ஆகும் இந்த பிளோட் அல்லது ஸ்லாக் நேரத்தைக் கணக்கிடுவதற்கான ஒரு வழி உள்ளது இது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் மைனஸ் இயர்லியஸ்ட் பினிஷ் 5 நாட்கள் ஆகும் இவ்வாறு பிளோட்டை நாம் கணக்கிடலாம் இப்போது ஒரு திட்டத்திற்கான நாள் 0 என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும் PERT இல் உண்மையில் காலண்டர் தேதிகளைப் பயன்படுத்தவில்லை என்று நாம் கூறினோம் இடைப்பட்ட விடுமுறைகளை நாம் கருத்தில் கொள்ளவில்லை இது எந்த சரியான தேதியில் இங்கே முடிக்கிறது என்பதை நாட்களில் எழுதுகிறோம் இது 0 ஆம் நாளில் தொடங்கி சில நாட்களில் முடிகிறது இவை எண்கள் உண்மையான தேதிகள் இல்லை இது உயர் மட்ட திட்டமிடலில் எங்களுக்கு உதவுகிறது அங்கு வார இறுதி நாட்களில் பொது விடுமுறைகள் மற்றும் பலவற்றை நாங்கள் புறக்கணிக்கிறோம் குறைந்த அளவிலான திட்டமிடலில் கேன்ட் விளக்கப்படத்தைப் பயன்படுத்துவோம் இங்கே குறியீடு என்னவென்றால் நாள் 1 இன் முடிவு என்பது நாள் 1 இன் முடிவையும் நாளின் தொடக்கத்தையும் குறிக்கிறது தொடக்க தேதி நாள் 1 அதாவது நாள் 1 இன் முடிவு இங்கு ஒரு ப்ராஜெக்டின் பினிஷ் 10 ஆம் நாளில் இருந்தால் அது 10 ஆம் நாளின் முடிவாகும் ப்ராஜெக்ட் தொடக்கமானது 10 ஆம் நாளில் இருந்தால் அது 10 ஆம் நாள் முடிவு ப்ராஜெக்டின் தொடக்க தேதி நாள் 0 என்று நாம் கற்பனை செய்யலாம் நாள் 0 வின் முடிவு என்பது நாள் 1 இன் தொடக்கமாகும் ஆகவே அந்த நாளையே நாம் நாள் 0 என பயன்படுத்தலாம் இது நாள் 0 இன் முடிவாகும் மற்றும் நாள் 1 இன் தொடக்கம் மற்ற ஒவ்வொரு நாளும் பினிஷ் தேதியை அந்த தேதியின் முடிவாகவும் ஸ்டார்ட் தேதியை அந்த தேதியின் முடிவாகவும் பயன்படுத்தலாம் இப்போது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு முக்கியமான பிளோட் நேரம் அல்லது ஸ்லாக் டைம் மற்றும் க்ரிட்டிக்கல் பாத் ஆகியவைகளின் முக்கியத்துவத்தைப் பார்ப்போம் ஸ்லாக் ஆனது எவ்வளவு நெகிழ்வுத்தன்மை அல்லது பிளோட் ஆனது மேலும் அந்த செயல்பாடு ப்ராஜெக்ட் நிறைவு தேதியை பாதிக்காமல் எவ்வளவு காலம் தாமதமாகும் என்பதைக் குறிக்கிறது ப்ராஜெக்ட் மேனேஜரின் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வளங்களை மறுபகிர்வு செய்ய உதவுவது ஆகும் ஆனால் க்ரிட்டிக்கல் பாத்தில் இருக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் முக்கியமான நடவடிக்கைகள் மற்றும் அவை பூஜ்ஜிய ஸ்லாக் டைமைக் கொண்டுள்ளன ப்ராஜெக்ட் மேனேஜர் க்ரிட்டிக்கல் நடவடிக்கைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் உண்மையில் ஒரு க்ரிட்டிக்கல் பாத்திலிருந்து எந்தவொரு வளத்தையும் எடுக்க முடியாது எடுத்தால் அந்த ப்ராஜெக்ட் தாமதமாகும் ஆனால் ஒரு சில காரணங்களால் ஒரு க்ரிட்டிக்கல் பாத்தின் செயல்பாடு தாமதமாகிவிட்டால் அது ஒரு க்ரிட்டிக்கல் செயலாகும் ப்ராஜெக்ட் மேனேஜர் க்ரிட்டிக்கல் நடவடிக்கைகள் தாமதமாகாமல் இருப்பதற்காக விமர்சனமற்ற செயல்களிலிருந்து மனித சக்தியைக் கொண்டுவர வேண்டும் மற்றும் ஒட்டுமொத்த திட்ட அட்டவணையை பூர்த்தி செய்ய முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் க்ரிட்டிக்கல் பாத் ஆனது ப்ராஜெக்டை முடிக்க குறைந்தபட்ச நேரத்தை அடையாளம் காட்டுகிறது மிகவும் சிக்கலான பணி நெட்வொர்க்கில் க்ரிட்டிக்கல் பாத்தை நாம் அடையாளம் காண முடிந்தால் அங்குள்ள அனைத்து நடிகைகளின் செயல்பாட்டு நேரங்களை நாம் கூட்ட முடியும் மேலும் இது ப்ராஜெக்ட் முடிவடையும் அல்லது ப்ராஜெக்ட் நிறைவு நேரம் என்பதன் மூலம் நமக்கு குறைந்தபட்ச நேரத்தை வழங்கும் இது சிறந்த ப்ராஜெக்ட் நிறைவு நேரம் ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த நேரத்தை சந்திக்க முயற்சிப்பார் மேலும் இது செயல்பாட்டு நேரங்களின் கூட்டுத்தொகை மற்றும் க்ரிட்டிக்கல் பாத் ஆகும் நாம் ஏறக்குறைய இந்த விரிவுரையின் முடிவில் இருக்கிறோம் நாம் சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் உருவாக்கப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்டு ஒரு ப்ராஜெக்டுக்கு பல்வேறு அளவுருக்களைக் கணக்கிட PERT CPM ஐப் பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பத்தைப் பற்றி விவாதிப்போம் இத்துடன் நாம் நிறுத்துவோம்